அனைவருக்கும் வணக்கம் ஐஐடி கான்பூரில் இருந்து மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த என் எல் மூக்கின் பாடநெறிக்கு மீண்டும் வரவேற்கிறேன் டி கான்பூரில் உள்ள மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் துறையைச் சேர்ந்த ரவி சந்திரா கடந்த நான்கு வாரங்களாக நான் இப்போது உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தை வழங்கி வருகிறேன் இந்த வாரத்தில் நாங்கள் குறிப்பாக தகவல் தொடர்பில் கவனம் செலுத்தினோம் மற்றும் கடந்த இரண்டு விரிவுரைகளில் தொலைபேசி தொடர்பான திறன்களைப் பற்றி விவாதிக்கத் தொடங்கினோம் மேலும் இந்த விரிவுரையில் குறிப்பாக நான் சில மேம்பட்ட தொலைபேசி திறன்களுக்கு செல்ல விரும்புகிறேன் நான் தொடங்குவதற்கு முன் முந்தையதில் நாம் என்ன செய்தோம் என்பதை சுருக்கமாக மறுபரிசீலனை செய்ய விரும்புகிறேன் முந்தைய சொற்பொழிவில் தொலைபேசி தகவல்தொடர்புகளின் பல்வேறு அம்சங்களைப் பற்றி நான் உங்களுடன் விவாதித்தேன் எனவே நான் பொதுவாக தகவல்தொடர்பு அம்சத்தைப் பார்த்துக் கொண்டிருந்தேன் நாம் தொலைபேசியைப் பயன்படுத்தும்போது குறிப்பாக தொலைபேசியை தகவல்தொடர்புகளில் பயன்படுத்தப்படும் ஒரு வகையான முரண்பாடான கருவியாகப் பார்க்க முயற்சித்தேன் நான் உங்களுக்கு இந்த உண்மையை எடுத்துரைக்க முயற்சித்தேன்நீங்கள் தொலைபேசியைப் பயன்படுத்தும்போது நீங்கள் எந்த வகையான நபர் என்பதையும் இது கூறுகிறது எனவே நீங்கள் செய்யும் அழைப்புகள் நீங்கள் செய்யும் விதம் நீங்கள் யார் என்பதைக் கூறுகிறது நீங்கள் தவிர்க்கும் அழைப்புகள் மற்றும் அவற்றைத் தவிர்க்கும் விதம் நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்கிறது நீங்கள் பேச விரும்பும் நபர்கள் நீங்கள் அவர்களுடன் பேசும் விதமும் உங்களைப் பற்றி நிறையச் சொல்கிறது எனவே இது உண்மையில் உங்கள் ஆளுமையைப் பற்றி கூறுகிறது தீர்மானிக்கிறது விளக்குகிறது கணக்கிடுகிறது எனவே இந்த சாதனத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தொலைபேசி அழைப்புகள் இன்று மனித தொடர்பாடலின் மிக முக்கியமான அம்சமாக மாறிவிட்டன எனவே நீங்கள் அதை உருவாக்கலாம் அல்லது மாற்றலாம் மேலும் இது வாய்வழி தகவல்தொடர்பிலிருந்து மிகவும் வேறுபட்டது என்ற உண்மையையும் நான் எடுத்துரைத்தேன் அதாவது நேருக்கு நேர் தொடர்பு நேருக்கு நேர் தொடர்புகொள்வதில் உங்களுக்கு முன்னால் உள்ள நபரைப் பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் உங்கள் தகவல்தொடர்புகளை மாற்றியமைக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் மற்ற நபரைப் பார்க்க முடியாது எனவே இது கொஞ்சம் சிக்கலானது அதை எளிமையாக்க ஒரு பேனா மற்றும் காகிதத்தை வைத்திருங்கள் முக்கியமான விஷயத்தைத் தவறவிடாதீர்கள் குறிப்பாக எண்களைக் குறிப்பிடவும் நீங்கள் அழைக்க வேண்டிய எண்ணை யாராவது உங்களுக்குக் கொடுத்தால் அதை நீங்கள் குறிப்பிடுவது முக்கியம் இல்லையெனில் நீங்கள் அதை மறந்துவிடுவீர்கள் புன்னகைத்து மற்ற குறிப்புகளைப் பயன்படுத்துங்கள் இது நீங்கள் மிகவும் அரவணைப்பாக இருப்பதைக் குறிக்கும் மற்ற நபர் உண்மையில் அதை உணர முடியும் மற்ற நபர் அதை சற்று நீட்டிக்க முயற்சித்தாலும் பொறுமையாக இருங்கள் அவசரப்பட வேண்டாம் அதை அவசரமாக முடிக்க முயற்சிக்க வேண்டாம் ஒரு நல்ல மற்றும் தீவிரமான கவனிப்பாளராக இருங்கள் மற்ற நபரை பேசச் செய்யுங்கள் குறுக்கிட வேண்டாம் குறிப்பாக தொலைபேசியில் உங்கள் நிதானத்தை ஒருபோதும் இழக்காதீர்கள் ஏனெனில் அது பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் மற்றவர் எப்படி நடந்துகொள்வார் என்பது உங்களுக்குத் தெரியாது நீங்கள் சாப்பிடும்போது அல்லது நீங்கள் எதையாவது மெல்லும்போது அல்லது கொறித்துக் கொண்டிருக்கும்போது தொலைபேசி அழைப்பு வந்தால் அதை நிறுத்துங்கள் அல்லது நீங்கள் ஒருவரை அழைக்கும் போது அதை செய்ய வேண்டாம் நீங்கள் படிக்கும்போது அது வந்தாலும் வாசிப்பதை நிறுத்துங்கள கணினியில் எதையாவது தட்டச்சு செய்வதில் பிஸியாக இருந்தாலும் அது வரும்போது தொலைபேசி அழைப்புக்கு ஓரளவு கவனம் செலுத்த வேண்டாம் தற்போதைக்கு தட்டச்சு செய்வதை நிறுத்திவிட்டு அதில் முழு கவனம் செலுத்துங்கள் இதனால் தகவல் தொடர்பு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அந்த நபருடன் தொடர்பு கொள்ளும்போது சில வாய்மொழி ஊக்கத்தைப் பயன்படுத்துங்கள் ஏனென்றால் மற்ற நபரால் உண்மையில் அவர் அல்லது அவளுக்கு முன்னால் உங்களைப் பார்க்க முடியாது எனவே நீங்கள் சில வாய்மொழி ஊக்கத்தைப் பயன்படுத்தலாம் அதாவது நான் பார்க்கிறேன் மேலும் சொல்லுங்கள் தொடருங்கள் என்பன எனவே இந்த குறிப்புகள் உண்மையில் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் என்று அந்த நபரை உணர வைக்கும் மற்றும் பின்னர் நீங்கள் அந்த நபரின் உரையாடலை மிகவும் தீவிரமாக கேட்கிறீர்கள் இப்போது தொலைபேசி தகவல்தொடர்புகளின் இன்னும் சில சுவாரஸ்யமான அம்சங்களைப் பார்ப்போம் கடந்த சொற்பொழிவில் தொலைபேசியின் பயன்பாட்டைப் பற்றிய சிறிது தத்துவஞானத்திற்குப் பிறகு நீங்கள் வளர்த்துக் கொள்ளக்கூடிய அடிப்படை திறன்களைப் பற்றி உங்களுடன் விவாதித்தேன் ஆனால் இதில் நீங்கள் வளர்க்க வேண்டிய சில மேம்பட்ட திறன்களைப் பார்ப்போம் எனவே நீங்கள் செய்யும் எந்த தொலைபேசி அழைப்பும் நீங்கள் உண்மையில் அதைச் செய்கிறீர்கள் அதை நீங்கள் பாதிக்க மாட்டீர்கள் நீங்கள் ஒரு அழைப்பு செய்யும்போது நீங்கள் ஒரு வெற்றி வெற்றி சூழ்நிலையில் ஒப்பந்தத்தை முடிக்கிறீர்கள் நிறுவனத்தில் அழைப்பு விடுக்கும் நபர் நீங்கள்தான் என்றால் உங்களுக்கு ஒப்பந்தம் கிடைக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே குறிப்பிடத்தக்க தொலைபேசி அழைப்புகளை செய்யும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் பின்னர் தனிப்பட்ட முறையில் உங்களுக்காகவோ அல்லது ஒரு தொழில்முறை சூழ்நிலையில் உங்களைச் சுற்றியுள்ள மக்களுக்காகவோ நீங்கள் அதிலிருந்து சிறந்ததைப் பெறுவீர்கள் இப்போது தொலைபேசி தகவல்தொடர்புகளின் இன்னும் சில சுவாரஸ்யமான அம்சங்கள் நான் கூறுவது போல் இது மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் மற்றும் பொதுவாக தவறாகப் பயன்படுத்தப்படும் தகவல்தொடர்பு வடிவமாகும் பெரும்பாலும் இரு பேச்சாளர்களும் ஒருவரையொருவர் பார்க்க முடியாத காரணத்திற்காக பெறுநரின் பதில் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே மறுபுறம் மற்ற நபர் என்ன எதிர்வினையாற்றுவார் என்று அவர்கள் ஊகிக்கிறார்கள் மற்றும் சில நேரங்களில் அது மற்ற நபர் சிந்திக்கும் அல்லது நடந்து கொள்ளும் அல்லது எதிர்வினையாற்றும் விதம் முற்றிலும் மாறுபட்ட விதமாக இருக்கலாம் இப்போது இது சவாலானது ஏனென்றால் மக்கள் தங்கள் மனதில் பல விஷயங்களைக் ஊகிக்கிறார்கள் நான் உங்களுக்கு ஒரு மிக எளிய உதாரணம் தருகிறேன் நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் உங்கள் தொலைபேசி தகவல்தொடர்புகளை நீங்கள் ஏன் மிகவும் புலனுணர்வுடனும் கேட்பதில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் இந்த எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு நோயாளி இருவரும் அருகிலேயே வசிக்கின்றனர் டாக்டர் மிகவும் பிஸியாக இருக்கிறார் ஆனால் பின்னர் நோயாளி அவருடன் சுதந்திரமாக பேச விரும்பினார் சில நேரங்களில் வெளியே எனவே அவர் ஒரு சந்திபுக்காக கேட்டு வருகிறார் பின்னர் இறுதியாக அவர் மருத்துவரை அழைத்து பின்னர் டாக்டர் நாளை 7 மணிக்கு சந்திப்போம் என்று கூறினார் இப்போது நோயாளி எங்கே என்று கேட்டார் எனவே மருத்துவர் கூறினார் நான் நடந்து செல்லும் போது பூங்காவில் இப்போது ஒருபுறம் மருத்துவர் அனைத்து தகவல்களையும் கொடுத்தது போல் தெரிகிறது நோயாளிக்கு அனைத்து தகவல்களும் கிடைத்தன அவர்கள் சந்தித்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உண்மையில் அவர்களால் சந்திக்க முடியவில்லை காரணம் என்னவென்றால் மருத்துவர் பூங்காவில் 630 முதல் 730 வரை நடந்து செல்வதை நோயாளி எப்போதும் பார்க்கிறார் அதே பூங்காவிற்கு நோயாளியும் செல்கிறார் மருத்துவர் மிகவும் பிஸியாகவும் ஞாபக மறதி உள்ளரவராகவும் இருக்கிறார் இந்த நபரை மாலை 7 மணிக்குப் பார்த்தது அவருக்கு நினைவிருக்கிறது மாலையில் நடைப்பயணத்திற்காக அவர் பூங்காவிற்குச் செல்லும்போது பார்த்திருக்கிறார் ஆனால் அவரும் காலை நடைப்பயிற்சி மேற்கொள்கிறார் என்பதை டாக்டர் உணர்ந்து சொல்ல மறந்துவிட்டார் அவர் ஒரு நாளைக்கு இரண்டு முறை நடந்து செல்கிறார் காலை 7 மணிக்கு அவர் நிச்சயமாக பூங்காவில் இருக்கிறார் மற்றும் இரவு 7 மணிக்கு அவர் நிச்சயமாக பூங்காவில் இருக்கிறார் இப்போது அவர் அவரிடம் சொன்னபோது நோயாளி காலை 7 மணிக்கு பூங்காவில் தன்னை சந்திப்பார் என்று அவர் கருதினார் இப்போது நோயாளி மாலையில் மட்டுமே மருத்துவரைப் பார்த்ததால் மருத்துவர் மாலையில் நேரம் தருகிறார் என்று கருதினார் அவர்கள் காலை அல்லது மாலை என்று சொல்லாததால் காலை அல்லது மாலை இருவரும் சந்திக்க முடியவில்லை மற்றும் மிகவும் தீவிரமான தகவல் தொடர்பு நடக்க முடியவில்லை எனவே இதிலிருந்து கிடைக்கின்ற பாடம் என்னவென்றால் செயல்திறன் தகவல்தொடர்பு மற்றும் தீவிரமாக கவனிப்பதில் தெளிவு தேவை இருவரும் சற்று ஒத்துழைத்து தங்கள் அனுமானத்தைக் குறைத்தால் டாக்டர் அவரிடம் இரவு 7 மணி என்று சொல்லியிருந்தால் அல்லது அவர் காலையில் விரும்பினால் அவர் காலை 7 மணி என்று சொன்னால் காலை 7 மணி அல்லது நோயாளி அவரிடம் எங்கே எப்போது என்று கேட்ட போது என் நடைப்பயணத்தின் போது பூங்காவில் என்று அவர் சொன்னார் எனவே அது என்ன நேரம் காலை அல்லது மாலை எனவே இருவரும் அனுமானித்ததால் தகவல்தொடர்புகளில் செயல்திறனுக்கு இது உண்மையில் பங்களித்திருக்கலாம் அவர்கள் இருவரையும் நாம் குற்றம் சாட்ட முடியாது ஏனென்றால் மக்கள் தகவல்தொடர்புகளில் ஈடுபடும்போது அவர்கள் விளையாடும் விளையாட்டு இது நாம் இப்போது தகவல் தொடர்பில் ஆழமாக செல்லும்போது இதைப் பற்றி மேலும் பார்க்கிறோம் தொலைபேசியைப் பயன்படுத்துவதில் மேம்பட்ட திறன்களைப் பற்றி நாம் விவாதிக்கும்போது இந்த மேம்பட்ட திறன்களை வளர்ப்பதற்கான மேலும் சில உதவிக்குறிப்புகளை வழங்க விரும்புகிறேன் நீங்கள் பேசும்போதெல்லாம் நீங்கள் தெளிவாக உச்சரிக்க வேண்டும் நீங்கள் பேச வேண்டும் தெளிவாக உச்சரிக்க வேண்டும் நான் தெளிவாக உச்சரிக்கச் சொல்லும்போது ஆங்கிலம் பேசும் பூர்வீக அமெரிக்க அல்லது பூர்வீக பிரிட்டிஷ் நபரைப் போல நீங்கள் உச்சரிக்க வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் ஆங்கிலத்திலோ அல்லது எந்த மொழியிலோ பேசுகிறீர்கள் என்றால் வார்த்தைகள் தவறாகப் புரிந்து கொள்ளப்படாத வகையில் பேசுங்கள் இப்போது இதற்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே ஒரு நிறுவனத்தில் ஒன்றான MHRD இலிருந்து ஒரு தேவைக் குழு ஒன்று கூடியது பின்னர் சந்திப்பின் போது எனவே எம் யைச் சேர்ந்த நபர் அந்த நிறுவனத்தின் துறையின் தலைவருடன் பேசிக் கொண்டிருந்தார் பின்னர் துறையின் தலைவரிடம் அடுத்த கல்வியாண்டிற்கு ஏதாவது தேவையா என்று கேட்டார் துறையின் தலைவர் எழுந்து எங்களுக்கு குறைந்தது ஐந்து ஆய்வக ஊழியர்கள் தேவை என்று கூறினார் எனவே மீண்டும் அந்த நபர் உங்களுக்கு ஐந்து ஆய்வக ஊழியர்கள் ஏன் தேவை என்று கேட்டார் உங்களிடம் ஏற்கனவே ஒரு ஆய்வகம் மட்டுமே உள்ளது எனவே இல்லை எங்களுக்கு ஐந்து ஆய்வக ஊழியர்கள் தேவை என்று அவர் கூறினார் எனவே ஏன் ஒரு ஆய்வகம் மற்றும் ஏற்கனவே உங்களிடம் ஒரு ஆய்வக ஊழியர் இருக்கிறார் என்று அவர் மீண்டும் கூறினார் எனவே எங்களுக்கு ஐந்து ஆய்வக ஊழியர்கள் தேவை என்று அவர் தொடர்ந்து கூறினார் எனவே யாரோ ஒருவர் எழுந்து கூறுகிறார் அவர் கூறுவதன் அர்த்தம் யாதெனில் ஆய்வக நபர் அங்கு இருக்கிறார் ஆனால் அவருக்கு மடிக்கணினிகள் தேவை ஆனால் அவர் மடிக்கணினி என்று சொன்ன விதம் ஆய்வக ஊழியர்களாக கேட்கப்பட்டது எனவே பா தெளிவாக உச்சரிக்கப்படவில்லை இதனால் குழப்பம் ஏற்பட்டது எனவே மற்றொரு சுவாரஸ்யமான வழக்கு இருந்தது ஒரு பேராசிரியர் ஒரு விஞ்ஞானி உண்மையில் ஒரு பரிசோதனையில் சில தவளைகளைப் பயன்படுத்துவது பற்றி சில மாணவர்களுக்கு ஒரு செயல்விளக்கத்தை வழங்க விரும்பினார் எனவே அவர் தனது உதவியாளரை அழைத்தார் பின்னர் அவர் ஒரு அழைப்பு விடுத்தார் பின்னர் அவர் நாளை எனக்கு பத்து தவளைகளை கொண்டு வர முடியுமா என்று கூறினார் எனவே மற்ற நபர் பிஸியாக இருந்தார் பின்னர் அவர் ஏதோ ஒன்றை கேட்டார் பின்னர் அவர் ஆச்சரியப்பட்டார் அது சரி ஐயா அது செய்யப்படும் ஆனால் உங்களுக்கு என்ன அளவு தேவை எனவே நீங்கள் சிறிய அளவு ஒன்று அல்லது பெரிய அளவு ஒன்று அல்லது நடுத்தர அளவு தேவையா என்றார் மற்றும் பின்னர் பேராசிரியர் மற்றும் விஞ்ஞானி நடுத்தர அளவு போரும் என்று நினைத்தார் அடுத்த நாள் அவர் அனைத்து மாணவர்களையும் மற்ற ஆராய்ச்சியாளர்களையும் அழைத்து பின்னர் அவர்கள் தவளைகளுடன் பரிசோதனையைத் தொடங்கவிருந்தனர் அவர் அதற்காகக் காத்திருந்தார் ஆனால் உதவியாளர் உண்மையில் பத்து ஃப்ராக்குகளைக் கொண்டு வந்தார் எனவே ஃப்ராக்ஸ் சிறிய குழந்தைகள் நடுத்தர அளவு அணியக்கூடிய கவுன்கள் எனவே விஞ்ஞானி உச்சரித்த விதத்தில் தவளைகள் மற்ற நபரால் ஃப்ராக்ஸ் என்று கேட்கப்பட்டன இப்போது மீண்டும் இங்கே அனுப்புநர் அல்லது பெறுநர் உண்மையில் நான் விரும்பும் விலங்குகள் தவளைகள் என்று கூறியிருக்கலாம் ஃபிராக்ஸ் இல்லை அல்லது மற்ற நபர் ஃபிராக்ஸ் என்று கேள்விப்பட்டபோது கூட அவர் அளவைக் கேட்கும்போது அவர் இதை தான் என்பதை விஞ்ஞானி உணர்ந்திருக்க வேண்டும் உண்மையில் வேறு எதையாவது நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் எனக்கு பெரிய தவளைகள் தேவையில்லை என்று அவர் மீண்டும் நினைத்தார் நடுத்தரத்தை எடுத்துக் கொள்கிறேன் என்று கூறினார் இருவரும் விளக்கத்தையும் தெளிவையும் பெற முயற்சித்தால் குழப்பத்தை எளிதில் அகற்ற முடியும் ஒருவர் தீவிரமான கவனிப்பாளராக இருந்திருந்தால் அதை சரிப்படுத்தி இருக்கலாம் தெளிவாக உச்சரிப்பதைத் தவிர நீங்கள் பேசும்போது உங்கள் குரல் அன்பான மரியாதையையும் உதவித்தன்மையையும் வெளிப்படுத்தவும் எனவே அது அரவணைப்பை கொடுக்க வேண்டும் எனவே அவர்கள் கேட்கும்போது அவர்கள் அரவணைப்பை உணர வேண்டும் நீங்கள் மிகவும் மரியாதையுடன் பேசுகிறீர்கள் நீங்கள் உதவியை வழங்குகிறீர்கள் என்பதை அவர்கள் உணர முடியும் எனவே நீங்கள் ஒரு நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினால் சில ஆதரவை வழங்குகிறீர்கள் வணக்கத்துடன் தொடங்க வேண்டாம் எனவே பொதுவாக நாம் ஒரு தொலைபேசி அழைப்பைச் செய்யும்போது வணக்கம் என்று சொல்கிறோம் பின்னர் நாம் எப்போதும் வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அது ஒரு நிறுவனமாகத் தோன்றினால் எனவே நீங்கள் அதை பிரதிநிதித்துவப்படுத்தும் வணிக நிர்வாகியாக இருந்தால் நீங்கள் வரவேற்பாளராக இருந்தால் பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள் என்றால் அதைத் தொடங்குவது மிகவும் முறைசாரா மற்றும் ஒழுக்கக்கேடானது எனவே நீங்கள் நிறுவனத்தின் பெயருடன் தொடங்குகிறீர்கள் அதன்பிறகு உடனடியாக கண்ணியமான வாழ்த்துக்களைப் பயன்படுத்துகிறீர்கள் காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் மற்றும் உங்கள் பெயரைச் சேர்க்கவும் எனவே யார் பேசுகிறார் என்பதை நீங்கள் சொல்லி பின்னர் உதவ முன் வாருங்கள் எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் ஸ்டெர்லிங் சர்வீசஸ் நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள் என்றால் குட் மார்னிங் இது ரோனிதா நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று சொல்வதன் மூலம் தொடங்கலாம் எனவே ஸ்டெர்லிங் சேவைகள் நீங்கள் நிறுவனத்தின் பெயருடன் தொடங்குகிறீர்கள் குட் மார்னிங் நீங்கள் வாழ்த்துடன் தொடங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் அறிமுகப்படுத்துவது இது ரோனிதா நான் ரோனிதா என்று சொல்லுங்கள் பின்னர் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் எனவே இது பேச்சின் தொடக்கத்தில் நீங்கள் ஒருவித அக்கறையைக் கொடுக்க முயற்சிக்கிறீர்கள் என்பதைக் குறிக்கிறது பின்னர் அது மற்ற நபரை சற்று பேச விடுகிறது பல அழைப்பாளர்களைக் கையாள்வதற்கான முக்கிய நிலையில் நீங்கள் இருந்தால் எனவே மீண்டும் ஒரு நிர்வாகியாக உயர் மட்டத்தில் நீங்கள் பல அழைப்புகளில் கலந்து கொள்கிறீர்கள் அல்லது மற்றொரு கீழ் மட்டத்தில் வரவேற்பாளர் மட்டத்திலோ அல்லது அழைப்பு மையத்திலோ நீங்கள் பல அழைப்புகளைக் கையாளுகிறீர்கள் என்றால் பின்னர் நீங்கள் ஒரே நேரத்தில் அழைப்பாளர்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றால் எனவே இரண்டு மூன்று நபர்களை நிறுத்தி வைக்கும் போது நீங்கள் மிகவும் கண்ணியமாக இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் சில ஒழுக்கத்தைப் பின்பற்ற வேண்டும்bodhu எனவே சில எளிய விதிமுறைகளை நீங்கள் நிறுத்தி வைப்பதற்கு முன்பு முதலில் அனுமதி கேட்கலாம் நீங்கள் பணிவுடன் கேட்கலாம் நான் உங்களை ஒரு கணம் நிறுத்தி வைக்கலாமா மேடம் அல்லது நீங்கள் ஒரு நிமிடம் காத்திருக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் ஐயா எனவே பொதுவாக நீங்கள் பணிவுடன் கேட்கும்போது யாரும் இல்லை என்று சொல்லப் போவதில்லை தயவுசெய்து நான் காத்திருப்பேன் அல்லது முடிந்தவரை விரைவாகச் செய்யுங்கள் என்று கூறுவார்கள் நீங்கள் இணைப்பைக் கொடுக்கும்போது நீங்கள் திரும்பி வரும்போது மீண்டும் மிகவும் பணிவுடன் மன்னிப்பு கேளுங்கள் உங்களை நிறுத்தி வைத்ததற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று நீங்கள் கூறலாம் அல்லது உங்களை காத்திருக்க வைத்ததற்கு நான் வருந்துகிறேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் வைத்திருப்பதற்கு நன்றி ஐயா உங்கள் பொறுமைக்கு நன்றி மேடம் என்று சொல்லலாம் எனவே அது மற்ற நபரை அரவணைப்பை உணர வைக்கிறது பின்னர் அவர்கள் இறுதியில் மற்ற நபரை மதிக்க விரும்புவார்கள் அது நீங்கள்தான் பின்னர் நீங்கள் அதைச் செய்யும்போது முன்பு நான் சொல்வது போல் புன்னகையுடன் சொல்லுங்கள் எனவே நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்பதை ரிசீவர் உண்மையில் உணர முடியும் எனவே நீங்கள் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் நீங்கள் மிக முக்கியமான அழைப்புகளை செய்யும் போது முறையான அழைப்புகள் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் நிறுவனத்திற்கு ஏதாவது ஆர்டர் செய்ய வேண்டியிருக்கும் ஒரு தொலைபேசி நேர்காணலைக் கொடுங்கள் அந்த அழைப்புகள் உங்கள் வாழ்க்கையையும் வாழ்க்கையையும் உருவாக்குகின்றன அல்லது அழிக்கின்றன இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் மற்றும் பொதுவாக இதை ஒரு நடைமுறையாக உருவாக்குங்கள் உங்களை நீங்களே ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு நேர்காணல் அழைப்பு என்று வைத்துக்கொள்வோம் மனரீதியாக உணர்ச்சி ரீதியாக அழைப்புக்கு உங்களைத் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கைக்கு அருகில் சி யை தயார் செய்து வைத்திருங்கள் பின்னர் நீங்கள் உங்களை எவ்வாறு முன்வைக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் உங்களை உணர்ச்சிபூர்வமாக உற்சாகப்படுத்துங்கள் எனவே சில சிறிய எதிர்மறை எண்ணங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீர்கள் பின்னர் ஆம் நான் இதை மனரீதியாகவும் பின்னர் உடல்ரீதியாகவும் வலுவாக உணரப் போகிறேன் என்று கூறுங்கள் எனவே உங்களை ஒரு வசதியான நிலையில் வைத்துக்கொள்ளுங்கள் எனவே அழைப்பு அரை மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் சென்றாலும் எழுந்திருக்கவோ அல்லது நகரவோ கூட நீங்கள் உணரவில்லை எனவே ஒரு வசதியான நாற்காலியில் உட்கார்ந்து பின்னர் அறையை ஏர் கண்டிஷனிங் பயன்படுத்தி குளிர்விக்க வேண்டுமா அல்லது விசிறி அதிக சத்தம் போடுகிறதா என்றால் விசிறி இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் விசிறியை அணைத்து ஏர் கண்டிஷனரை வைத்திருப்பது நல்லது என்று நினைக்கிறீர்கள் எனவே உடல் ரீதியாக உங்களை வசதியாக வைத்திருங்கள் இப்போது மன தயாரிப்பின் அடிப்படையில் குறிப்புகளை மனதில் வைத்திருங்கள் அல்லது அதை எழுதி வைத்திருங்கள் ஏனெனில் இது நேரத்தை மிச்சப்படுத்துகிறது சில நேரங்களில் நீங்கள் மிக முக்கியமான விஷயத்தை மறந்துவிடுகிறீர்கள் எனவே அது மீண்டும் ஒரு மனித போக்கு ஆரம்பத்தில் அற்பமான விஷயங்களைப் பேசுவது பின்னர் இறுதியில் மிக முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேசுவது மற்றும் மற்ற நபர் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றைப் பற்றி பேசும் நேரத்தில் நீங்கள் திசைதிருப்பப்பட்டீர்கள் எனவே இறுதியாக என்ன நடந்தது நீங்கள் முக்கியமான விஷயத்தை தவறவிட்டீர்கள் நீங்கள் மீண்டும் அழைக்க வேண்டும் இது ஒரு வெளிநாட்டு அழைப்பு என்று வைத்துக்கொள்வோம் எனவே மீண்டும் நீங்கள் அதிக பணம் செலுத்துகிறீர்கள் மறுபுறம் மறுமுனையில் உள்ள மற்ற நபர் உங்கள் அழைப்பைப் பெறத் தயாராக இல்லாமல் இருக்கலாம் எனவே அவரது நேரமும் விலைமதிப்பற்றது எனவே இந்த குறிப்புகளை எழுதவும் அல்லது குறைந்தபட்சம் மனதில் கொள்ளவும் ஏனெனில் இது நேரத்தையும் பணத்தையும் உங்கள் ஆற்றலையும் மற்ற நபரின் ஆற்றலையும் மிச்சப்படுத்தும் உங்கள் மேசையை ஒழுங்கமைக்கவும் நீங்கள் தொலைபேசியை எங்கு வைத்தாலும் உங்கள் மேசையை சுத்தமாக வைத்திருங்கள் தொலைபேசியியின் மீது பொருட்களை குவிக்க வேண்டாம் குறிப்பாக நீங்கள் ஒரு கார்ட்லெஸ்ஸை பயன்படுத்தினால் எனவே அதற்கு மேல் நீங்கள் உங்கள் சட்டை அல்லது பனியன் மற்றும் துண்டுகளை எறிந்துவிட்டீர்கள் பின்னர் தொலைபேசி வரும்போது நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் பின்னர சத்தம் கேட்கிறது ஆனால் தொலைபேசி எங்கே கிடக்கிறது கார்ட்லெஸ் எங்கே கிடக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியாது எனவே நீங்கள் அதைத் தேடிக் கொண்டே இருக்கிறீர்கள் எனவே அதைச் செய்யாதீர்கள் தொலைபேசியின் மீது எதையும் குவிக்க வேண்டாம் அதைச் சுத்தமாக வைத்திருங்கள் மேலும் புத்தகம் மற்றும் பேனாவை தொலைபேசிக்கு அருகில் வைத்திருங்கள் எனவே நான் சொன்னது போல் நீங்கள் ஒரு வலது கைக்காரர் என்றால் எனவே அதை வலது பக்கத்தில் வைத்து தொலைபேசியை இடது பக்கத்தில் வைத்து உங்கள் தொலைபேசியை அறிந்து கொள்ளுங்கள் இன்று தொலைபேசிகள் நிறைய வசதிகளுடன் வருகின்றன யாரும் அழைக்காதபோது நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அழைக்கிறீர்கள் எனவே மியூட் ஹோல்ட் பின்னர் கான்ஃபெரன்ஸ் கால் ஸ்பீக்கர் ஆப்ஷன் போன்ற பல விருப்பங்களைப் பயன்படுத்துங்கள் பின்னர் குரல் அஞ்சல் கூட உங்கள் தொலைபேசியில் எந்த வகையான குரல் அஞ்சல்களைப் பதிவு செய்யலாம் அதை நீங்கள் எவ்வாறு செயல்படுத்தலாம் எனவே இந்த விஷயங்களை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் நீங்கள் கருவிகளில் தேர்ச்சி பெற வேண்டும் நீங்கள் ஒரு அழைப்பு செய்யும் போது அல்ல ஆனால் அழைப்புக்கு முன்பே நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் தொலைபேசிகள் பட்டியல்களுடன் வரும் மற்றும் நல்ல தொலைபேசிகளின் அட்டவணைகள் ஆன்லைனில் கிடைக்கும் உங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்றால் ஆன்லைனில் பட்டியலைப் பதிவிறக்கி பின்னர் அதில் தேர்ச்சி பெற முயற்சிக்கவும் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் தனியாக இருந்தால் பின்னர் உங்களிடம் ஒரு நல்ல தொலைபேசி சிஸ்டம் இருந்தால் எனவே ஸ்பீக்கரைப் பயன்படுத்தவும் எனவே நீங்கள் அதை தெளிவாகக் கேட்கலாம் பின்னர் நீங்கள் குறிப்புகளை எடுக்கலாம் வியர்வை இல்லாமல் செய்யலாம் முயற்சிகளை எடுக்காமல் ஸ்பீக்கரை பயன்படுத்துவதும் ஒரு நல்ல நடைமுறையாகும் ஆனால் மற்றவர்கள் சுற்றி இருந்தால் பின்னர் நீங்கள் தனியுரிமையைப் பராமரிக்க விரும்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஸ்பீக்கரை பயன்படுத்துவதைத் தவிர்க்கலாம் நீங்கள் மீண்டும் அழைக்கும்போது டயல் செய்வதற்கு முன்பு நீங்கள் எண்ணை சரிபார்க்கும் சில விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு எண்ணை டயல் செய்து மன்னிக்கவும் இது தவறான எண் என்று சொல்வது மிகவும் தொழில்முறையற்றது தொழில் வல்லுநர்கள் ஒருபோதும் தவறான அழைப்புகளைச் செய்ய மாட்டார்கள் நீங்கள் கவனமாக எண்ணை டயல் செய்து பின்னர் நீங்கள் டயல் செய்யும் போது அதை சரியாக சரிபார்க்கவும் நீங்கள் அதை சரியாக குறிப்பிட்ட எண்கள் கூட சரிபார்க்கவும் நீங்கள் அழைக்கும்போது உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் உண்மையில் தொலைபேசியை எடுத்தவர் அவர் தானா என்று கேட்பது மிகவும் ஒழுக்கக்கேடானது நீங்கள் முதலில் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஜான் அல்லது இது குப்தா அல்லது இது பங்கஜ் தான் பின்னர் நான் சொன்னது போல் கண்ணியமான வாழ்த்துக்களைத் தெரிவிக்கவும் குட் மார்னிங் எனவே நான் இவரிடம் பேசுகிறேனா அல்லது இவரிடம் பேச இது சரியான நேரமா அந்த நபர் உங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டவுடன் அவர் சரியான நபர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நீங்கள் குறிப்பாக தொழில்முறை விஷயங்களில் என்ன பேச விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருங்கள் நீங்கள் அதை எழுதலாம் பேசுவதற்கு முன்பு அதை ஒத்திகை செய்து சரியான நேரத்தில் சரியான விஷயத்தைச் சொல்லி பொருத்தமாக முடிக்கலாம் எனவே இந்த வரிசையின் மூலம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் எனவே நீங்கள் குறைந்த முக்கியமான ஒன்றுடன் தொடங்குகிறீர்கள் பின்னர் மற்ற விஷயத்தை நோக்கிச் செல்லுங்கள் பின்னர் குறிப்பாக சில நேரங்களில் நீங்கள் கூட தொலைபேசியில் நேர்காணல்களை நடத்தலாம் எனவே நீங்கள் கேள்விகளைக் கேட்க விரும்பும் விதத்தின்படி வரிசைப்படுத்தி பின்னர் தகவல்களைச் சேகரித்து மிக முக்கியமான ஒன்றை இறுதியில் வைத்திருங்கள் இதனால் அந்த நபர் உற்சாகமாகி பின்னர் உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க முயற்சிக்கிறார் பின்னர் மீண்டும் முடிவடையும் போது நீங்கள் சரியான முடிவை அடையும் போது நீங்கள் சில எளிய விதிமுறைகளைப் பின்பற்றலாம் அந்த நபரைப் பாராட்டலாம் எனவே நீங்கள் சொல்லலாம் அது நன்றாக இருக்கும் உங்களுடன் பேசுவது நன்றாக இருந்தது பின்னர் நம்பிக்கையின் உணர்வுடன் கொடுங்கள் அல்லது முடிக்கவும் உங்கள் அழைப்பை நான் எதிர்நோக்குகிறேன் என்று நீங்கள் கூறலாம் உங்களை விருந்தில் பார்ப்பேன் என்று நம்புகிறேன் என்றும் நீங்கள் கூறலாம் அல்லது சந்திப்பில் எங்காவது உங்களைப் பார்ப்பேன் என்று நம்புகிறேன் என்று கூறலாம் விடை பெறுவதற்கான மிகவும் எளிமையான சாதாரண வழி நீங்கள் பை என கூறலாம் பின்னர் நீங்கள் சொல்லலாம் விரைவில் உங்களைப் பார்ப்போம் அல்லது ஒரு நல்ல நாள் அமையத்து என் முடிக்கலாம் இப்போது சில தொந்தரவு தரும் பேச்சாளர்கள் உள்ளனர் அவர்கள் உங்களுடன் பேச விரும்புகிறார்கள் அவர்கள் உங்கள் குரலை விரும்புகிறார்கள் அல்லது நீங்கள் ஒரு பிஸியான நபர் என்பதை அவர்கள் அறிவார்கள் பின்னர் உங்களுடன் பேசுவது அவர்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள் எனவே அவர்கள் அழைப்பைத் தொடர்கிறார்கள் எனவே பெறுநர் அழைப்பை முடிக்க மறுக்கிறார் இப்போது வேண்டாம் என்று சொல்ல பயப்படுவதற்குப் பதிலாக உங்களுக்கு ஒரு சந்திப்பு இருந்தால் அவர்களிடம் நீங்கள் பணிவுடன் சொல்ல வேண்டும் எனவே உங்களுக்கு ஒரு சந்திப்பு இருக்கிறது அதற்கு விரைந்து செல்லவேண்டும் என்று கூறுங்கள் நீங்கள் ஒரு மாணவராகவோ அல்லது ஆசிரியராகவோ இருந்தால் உங்களுக்கு ஒரு வகுப்பு உள்ளது அல்லது உங்களுக்கு ஒரு விரிவுரை நடக்கிறது என்று நீங்கள் எப்போதும் கூறலாம் நீங்கள் பேச்சில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்கள் அல்லது நீங்கள் மருத்துவருடன் ஒரு சந்திப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் எனவே நீங்கள் சென்று அதைப் பிடிக்க வேண்டும் அல்லது உங்கள் வாகனத்தை சர்வீஸ் செய்வதற்கான சந்திப்பு இருக்கிறது எனவே இந்த விஷயங்களை நீங்கள் சொல்லலாம் பின்னர் நீங்கள் பணிவுடன் அழைப்பை முடிக்கலாம் மற்றவர் அதைத் தொடர விரும்பினால் நீங்கள் நேரம் இருக்கும்போதெல்லாம் மீண்டும் நேரத்தை வழங்கலாம் வேறு ஏதேனும் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு செய்தி அனுப்பலாம் அல்லது அவர்கள் உங்களுக்கு மின்னஞ்சல் கூட அனுப்பலாம் என்றும் நீங்கள் அவர்களிடம் கூறலாம் வரவிருக்கும் விரிவுரைகளில் மின்னஞ்சல்களைப் பயன்படுத்துவதில் சில ஆசாரங்களை நீங்கள் எவ்வாறு பின்பற்றலாம் என்பதைப் பற்றியும் பேசுவோம் ஆனால் இப்போது நீங்கள் அதை மற்றொரு விருப்பத்தேர்வாக பயன்படுத்தலாம் குறிப்பாக உங்களைப் பிடித்துக் கொள்ளும் நபர்களுக்கு பின்னர் அவர்கள் ஒரு அழைப்பை முடிக்க உங்களை அனுமதிக்க மாட்டார்கள் எனவே நீங்கள் அதை ஒரு விருப்பத்தேர்வாக அவர்களுக்கு வழங்கலாம் இப்போது நீங்கள் ஒருவரின் சார்பாக ஒரு அழைப்பைப் பெறும்போது நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் யாரோ ஒருவருக்காக அழைப்பு வந்துள்ளது பின்னர் அந்த நபர் உங்களிடம் சில முக்கியமான தகவல்களைச் சொல்லுமாறு கேட்டுள்ளார் பின்னர் நீங்கள் அந்த தகவலைக் குறிப்பிடுகிறீர்கள் பின்னர் அதை மற்ற நபருக்கு அனுப்ப வேண்டும் எனவே இது மீண்டும் நீங்கள் ஒரு வரவேற்பாளராக இருப்பதால் அல்லது நீங்கள் ஒரு முக்கிய நிலையில் இருப்பதால் இருக்கலாம் நீங்கள் ஒரு மேலாளராக இருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் ஒரு சக ஊழியராக இருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அழைப்பைப் பெறுகிறீர்கள் இதை நீங்கள் அனுப்ப வேண்டும் இப்போது அழைப்பின் விவரங்களை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம் நீங்கள் அதை நினைவில் வைத்து அதை நிறைவேற்றுவீர்கள் என்று நினைப்பதற்குப் பதிலாக குறிப்பாக அலுவலக சூழ்நிலையில் கார்ப்பரேட்டுகள் முதலில் அந்த நபரின் பெயர் அழைப்பு செய்யப்பட்ட தேதி போன்ற அழைப்பின் விவரங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் சக ஊழியர் ஒரு வாரத்திற்குப் பிறகு மூன்று நாட்களுக்குப் பிறகு வரலாம் நீங்கள் அங்கு இல்லாமல் இருக்கலாம் எனவே நீங்கள் அதைப் பற்றி ஒரு குறிப்பை உருவாக்கி அதை அவரது மேஜையில் விட்டு விடுங்கள் அழைப்பின் நேரம் மற்றும் அழைப்பின் நோக்கம் அந்த நபர் ஏன் உங்களை அழைத்தார் உங்கள் சக ஊழியரிடமிருந்து அந்த நபர் என்ன விரும்பினார் எனவே என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் எனவே இது மீண்டும் ஒரு வணிக சூழ்நிலையாக இருந்தால் யாராவது ஒருவரை எதையாவது பின்தொடர அழைக்கிறார்கள் ஆர்டரை அனுப்புவது அல்லது ஒரு ஆர்டரை எடுத்துக் கொள்வது பின்னர் அதை எப்போது செய்ய வேண்டும் என்பதற்கான கால அளவு எனவே நீங்கள் யாரையாவது அழைத்து இந்த விவரங்கள் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு பதில் இயந்திரத்தில் ஒரு செய்தியை விட்டுச் சென்றால் அத்தகைய விவரங்களைக் கொடுங்கள் தொழில்முறை சூழ்நிலைகளில் ஒரு வடிவமைப்பைப் பயன்படுத்துவது நல்லது ஆனால் வீட்டில் உள்ள சில அதிகாரிகள் கூட இது போன்ற வடிவமைப்பைப் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் எனவே இது தொலைபேசி குறிப்புகள் போன்றது எனவே நீங்கள் தேதி நேரத்திற்கு இடத்தை விட்டு விடுகிறீர்கள் அந்த நபர் அதைக் குறிப்பிடுவது எளிது பின்னர் யாருக்காக செய்தி வந்தது என்ற செய்தி எனவே நீங்கள் நபரின் பெயரை எழுதுகிறீர்கள் யார் இதை அழைத்தார்கள் பின்னர் செய்தி என்ன அதுதான் நோக்கம் எனவே நான் சொன்னது போல் இது ஒரு அறையை முன்பதிவு செய்ய உத்தரவிடுவதாக இருக்கலாம் மேலும் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அங்கு எழுதலாம் மற்றும் தொடர்பு எண் அல்லது தொடர்பு முகவரி அல்லது கவனிக்க வேண்டிய எதையும் நீங்கள் அங்கு குறிப்பிடலாம் எனவே எந்தவொரு தவறான தகவல்தொடர்பையும் தவிர்ப்பதற்கான ஒரு வடிவமாக இது உங்களுக்கு உதவும் அல்லது சில நேரங்களில் நீங்கள் அதைக் குறிப்பிடுவதைத் தவறவிடுவீர்கள் மற்ற நபர் அழைக்க மாட்டார் நபரின் மறுபுறம் ஒரு மிக முக்கியமான நபர் அவர் கோபப்படுகிறார் அல்லது அவர் உங்கள் அலுவலகத்துடன் தகவல் தொடர்பு வணிக பரிவர்த்தனையை நிறுத்துகிறார் எனவே அந்த விஷயங்களைத் தவிர்க்கலாம் இப்போது நான் முடிப்பதற்கு முன் நீங்கள் மெதுவாக ஒரு தொழில்முறை நிபுணராக மாறும்போது சில சவால்கள் உள்ளன என்பதை நான் முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் ஒரு தொழில்முறை முறையில் ஒரு மேம்பட்ட தொலைபேசி பயனராக மாறும்போது வரவிருக்கும் சொற்பொழிவில் நாம் விவாதிக்கும் சவால்களில் ஒன்று மேலும் சவால்கள் மற்றும் அந்த சவால்களைச் சமாளிக்க உங்களுக்குத் தேவையான குணங்களைப் பற்றி விவாதிப்பதாகும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களில் ஒன்று விரும்பத்தகாத செய்திகளை வழங்குவதாகும் இப்போது விரும்பத்தகாத செய்திகளை வழங்குவது ஒரு விபத்து மற்றும் எந்த சரக்கு எந்த பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டாலும் அது போன்ற எதுவாகவும் இருக்கலாம் எனவே அவை அனைத்தும் வீணாகிவிட்டன எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு டிரக் ஐஸ்கிரீமிலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஐஸ்கிரீமை அனுப்புகிறீர்கள் எனவே உடனடியாக ஒரு விபத்து ஏற்பட்டது விபத்து நடந்தது மற்றும் உள்ளே குளிரூட்டும் இயந்திரம் வேலை செய்வதை நிறுத்தியது ஐஸ்கிரீம் உருகத் தொடங்கியது இது ஒரு விருந்துக்கு செல்ல வேண்டும் ஐஸ்கிரீம் வருவதற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் எனவே இந்த வகையான விரும்பத்தகாத செய்திகளிலிருந்து அது ஒருவரின் மரணமாக கூட இருக்கலாம் யாரோ ஒருவர் எதிர்பார்க்கப்படுகிறார் ஆனால் அந்த நபர் இறந்துவிட்டார் எனவே அது எந்த வகையான பேரழிவாகவோ எந்தவொரு விபத்தாகவோ அல்லது ஏதேனும் தாமதமாகவோ இருக்கலாம் எனவே நீங்கள் இந்த நாளில் எதையாவது டெலிவரி செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் அதை டெலிவரி செய்ய முடியாது ஏனெனில் உங்கள் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் எனவே உங்களுக்கு இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே தேவை எனவே இதை நீங்கள் எவ்வாறு கையாளப் போகிறீர்கள் இப்போது பொதுவாக நீங்கள் விரும்பத்தகாத செய்திகளை வழங்க வேண்டியிருக்கும் போது சுற்றி வளைக்க வேண்டாம் பொருத்தமற்ற விஷயங்களைச் சொல்ல முயற்சிக்காதீர்கள் பின்னர் மெதுவாக விஷயத்திற்கு வருவது ஏனெனில் அது மற்ற நபரை எரிச்சலூட்டும் மிகவும் கண்ணியமான முறையில் நேராக விஷயத்திற்கு வாருங்கள் உதாரணமாக ஐயா இந்த ஐஸ்கிரீம் டிரக் இந்த நேரத்தில் அடையும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று நீங்கள் கூறலாம் ஆனால் அது ஒரு விபத்தை சந்தித்தது என்பதை உங்களுக்குத் தெரிவிக்க நான் மிகவும் வருந்துகிறேன் இப்போது காரணத்தைக் குறிப்பிடுங்கள் எனவே அது எப்படி நடந்தது இது எங்கள் ஓட்டுநரின் தவறு அல்ல என்று நீங்கள் கூறலாம் ஆனால் எதிர் பக்கத்திலிருந்து மற்ற டிரக் நபர் வந்தார் பின்னர் அவர் குடிபோதையில் இருந்தார் பின்னர் அவர் எங்கள் டிரக்கை இடித்தார் எனவே காரணம் உண்மையில் மற்ற நபரை ஓரளவு குளிர்விக்க வைக்கும் இப்போது மாற்று தீர்வை வழங்குங்கள் எனவே எடுத்துக்காட்டாக ஐயா இதை உங்களிடம் கொண்டு வர முடியவில்லை ஏனெனில் அது உருகத் தொடங்கிவிட்டது ஆனால் அங்கு எங்களுக்கு மற்றொரு கம்பெனி உள்ளது ஒரே பிரச்சனை என்னவென்றால் அது எங்கள் பிராண்ட் அல்ல ஆனால் பிராண்ட் சமமாக சிறந்தது எனவே நாம் அவர்களுக்கு ஒரு அழைப்பை வழங்கலாம் பின்னர் அவர்களை டெலிவரி செய்யுமாறு கேட்கலாம் ஒருவேளை அவர்கள் எங்களால் செய்யக்கூடியதை விட சற்றே குறைவாக வழங்குவார்கள் ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் நிலைமையை நிர்வகிக்க முடியும் எனவே இது மாற்று தீர்வாகும் இது மற்ற நபருக்கும் வசதியாக இருக்கும் அதன் முடிவில் நீங்கள் மன்னிக்கவும் என்று சொல்லலாம் அல்லது நீங்கள் தொடங்கும்போது கூட நான் ஒரு விபத்தை சந்தித்தேன் என்று நான் பயப்படுகிறேன் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லலாம் எனவே இந்த விஷயங்கள் மற்ற நபருக்கு வசதியாக உணர வைக்கும் இப்போது அதன் முடிவில் மிக முக்கியமான விஷயத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் இது மிகவும் முக்கியமான மற்றும் மிகவும் சவாலான சூழ்நிலை ஆனால் இதைத் தெரிவித்த பிறகு நீங்கள் எந்த வகையான பதிலையும் எதிர்பார்க்கலாம் அந்த நபர் கோபப்படலாம் நீங்கள் கொடுக்கும் எந்த சமரசத்தையும் அந்த நபர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாமல் போகலாம் அல்லது நீங்கள் பயன்படுத்தும் கனிவான வார்த்தைகள் மற்றும் நீங்கள் கொடுக்கும் நல்ல பரிந்துரைகளால் அந்த நபர் மென்மையாக இருக்கலாம் அதன் முடிவில் நீங்கள் பேச வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மற்றவர்களின் மரியாதையைப் பெறும் வகையில் மற்ற நபரை நீங்கள் சமாதானப்படுத்த வேண்டும் உதாரணமாக நீங்கள் சில மோசமான செய்திகளை தெரிவிக்கப் போகிறீர்கள் என்றால் அந்த நபருக்குத் தெரியும் நீங்கள் மன்னிக்கவும் என்று ஏதோ சொன்னீர்கள் என்று அந்த நபருக்குத் தெரியும் வழக்கமாக அதை கொண்டு வரும் நபரிடம் மக்கள் கோபப்படுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அதைச் சொல்லும் விதமும் பின்னர் நீங்கள் கொடுக்கும் ஆறுதலும் உங்களுக்கு மரியாதையைப் பெற வேண்டும் இது வரவிருக்கும் நீண்ட காலத்தில் அதே நபருடன் தொடர்புகொள்வதில் முன்னேற உங்களுக்கு உதவும் சிந்தனைக்கு நெருக்கமான சோஃபோக்லிஸின் ஒரு மேற்கோளுடன் நான் முடிக்க விரும்புகிறேன் நான் முந்தைய பதிவில் முடித்துக்கொண்டேன் எனவே கெட்ட செய்தியைக் கொண்டுவரும் தூதரை யாரும் நேசிக்கவில்லை என்று அவர் கூறுகிறார் எனவே நீங்கள் மன்னர்களைப் பார்த்தால் யாராவது கெட்ட செய்தியைக் கொண்டுவருவதைப் பார்த்தால் அவர்கள் அந்த நபரின் தலை துண்டிக்கும் நிலைக்குச் செல்கிறார்கள் கெட்ட செய்தியைக் கொண்டுவரும் தூதரை உடனடியாகக் கொல்ல துணிகிறார்கள் எனவே அது இப்போதும் உண்மைதான் நீங்கள் கெட்ட செய்திகளைக் கொண்டு வரும்போது மக்கள் உங்களை விரும்பவில்லை ஆனால் அது முக்கியம் நான் சொன்னது போல் நான் பரிந்துரைத்த அனைத்து கண்ணியமான பழக்கவழக்கங்களையும் அலங்காரத்தையும் நீங்கள் பயன்படுத்தினால் இதில் நீங்கள் மரியாதையைப் பெற முடியும் அது முக்கியம் அழைப்பின் முடிவில் நீங்கள் கெட்ட செய்தியை வழங்கியிருந்தாலும் எனவே அவர்கள் மிகவும் அன்பான உண்மையான மற்றும் மரியாதைக்குரிய ஒருவருடன் பேசுவதாக உணர்கிறார்கள் எனவே இந்த குறிப்புடன் இந்த விரிவுரையை நான் முடிக்கிறேன் இதைப் பார்த்ததற்கு நன்றி அடுத்த பகுதியில் உங்கள் தொலைபேசி திறன்களை மேம்படுத்துவது குறித்த இறுதி விவாதத்துடன் வருவேன் தேங்க்ஸ் இனிய நாளாகட்டும்